முந்தைய சொற்பொழிவைத் தொடர்கிறோம் அங்கு சில வி ஐ வடிவமைப்பு ஆட்டோமேஷன் படிநிலைகள் பற்றி பேசினோம் எனவே இந்த பகுதி 2 இல் விவாதத்தைத் தொடரலாம் மற்றும் இயல் வடிவமைப்பு சுழற்சியில் மிக முக்கியமான சில படிநிலைகளைப் பார்ப்போம் எனவேநிலை பகுப்பாய்வின் நேர பகுப்பாய்வு என்ன என்பதற்குச் செல்வதற்கு முன் நிலை நேர பகுப்பாய்வோடு தொடங்குவோம் ஒரு வடிவமைப்பை ஒரு பொதுவான கண்ணோட்டத்தில் பார்ப்போம் எனவே ஒரு வடிவமைப்பை உருவாக்கும்போது சில வடிவமைப்பு விவரக்குறிப்புகள் உள்ளன பொதுவாக வடிவமைப்பு விவரக்குறிப்புகள் சிலவற்றின் குறைந்தபட்ச கடிகார அதிர்வெண் 600 மெகாஹெர்ட்ஸ் இல் இந்த சுற்றுகளை இயக்கலாம் என்றால் இது குறைந்தபட்ச கடிகார அதிர்வெண்ணாக இருக்க வேண்டும் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு லைன்க்கு இடையில் அதிகபட்ச சாத்தியமான தாமதமாக இருக்கும் இதுபோன்ற சில விஷயங்கள் இருக்கக்கூடும் இவை நேரத்துடன் தொடர்புடைய கட்டுப்பாடுகள் விவரக்குறிப்புகளைப் பொறுத்து வடிவமைப்பைத் திருப்திகரமாக தகுதிபெற செய்ய வேண்டும் இப்போது வடிவமைப்பு செயல்முறையை ஒரு முறை மதிப்பீடு செய்தால் செயல் செயல்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் சரியான ஒரு வடிவமைப்பை நீங்கள் அடைவீர்கள் ஆனால் நீங்கள் கண்டுபிடிப்பது தாமதமாக செயல்படுமே தவிர உங்கள் எதிர்பார்ப்பு அல்லது தேவைக்கேற்ப உடனடியாக செயல்படுவதில்லை மாற்று சுருக்கம் கேடென்ஸ் மென்டர் கிராபிக்ஸ் போன்றவற்றிற்காக கேட் கருவிகளை பயன்படுத்தலாம் எதைப் பயன்படுத்தினாலும் அவை மிகவும் சிக்கலான மென்பொருளாகும் மேலும் எதை உருவாக்கினாலும் அவை எப்போதும் இருக்கும் என்று நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது முடிந்தவரை சிறந்ததாக அல்லது உங்கள் தேவைகளை எப்போதும் பூர்த்தி செய்யுமாறு தேர்ந்தெடுங்கள் எனவே நீங்கள் பெறும் வடிவமைப்பை மதிப்பீடு செய்ய நீங்கள் தொடர்ந்து கருவிகள் அல்லது அமைப்புகளுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் இப்போது நிலை நேர பகுப்பாய்வு இங்கு மிக முக்கியமான படிநிலை ஆகும் ஏனென்றால் இன்று நாம் மிகவும் கடுமையான நேர தேவைகள் நிகழ்நேர தேவைகள் குறைந்தபட்ச கடிகார அதிர்வெண் தேவைகள் போன்ற சுற்று வடிவமைப்புகளைப் பற்றி பேசுகிறோம் எனவே எங்காவது ஏதேனும் தவறு செய்கிறோமா என்பதை மதிப்பீடு செய்ய விரிவான புனையமைப்பு நடவடிக்கைகளுக்குச் செல்வதற்கு முன் சுற்று நிகர பட்டியலை முன் பகுப்பாய்வு செய்ய முடியும் அப்படியானால் சில திருத்த நடவடிக்கைகளை எடுக்கலாம் உங்கள் நிகர பட்டியலை நீங்கள் மாற்றலாம் கடிகாரங்களை அந்த வழியில் வேகமாக்க முயற்சி செய்யலாம் மற்றும் ஒருவித வொர்ஸ் கேஸ் அனலைசிஸ் பயன்படுத்தி ஏதாவது செய்யலாம் அடிப்படையில் நிலையான நேர பகுப்பாய்வு அதைப் பற்றி பேசுகிறது எனவே இது மோசமான சுற்று தாமதங்களைத் தீர்மானிக்க ஒரு சுற்று நிகர பட்டியலை பகுப்பாய்வு செய்ய முயற்சிக்கிறது மோசமான சுற்று தாமதங்களை நீங்கள் கணக்கிடும்போது வாயில்களின் தாமதங்களை சில ஒற்றை எண்களாக நீங்கள் கருதுவது மட்டுமல்ல இந்த பெறுதலின் தாமதம் 5 அந்த பெறுதலின் தாமதம் 4 இது 3 மற்றும் மொத்த தாமதத்தை கணக்கிடுவது போன்ற விஷயங்களை எளிமைப்படுத்த முடியும் ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல எனவே இன்று நாம் பயன்படுத்தும் ஆழமான சப்மைக்ரான் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி வி ஐ சிப்பில் வாயில்கள் புனையப்படும்போது அளவுருக்களில் நிறைய வேறுபாடுகள் இருக்கலாம் ஒரு வாயில் 5 தாமதத்தைக் கொண்டிருக்கலாம் அல்லது மற்ற வாயில் 4 7 ஆக இருக்கக்கூடும் பிற தாமதம் 5 2 ஆக தாமதத்தைக் கொண்டிருக்கலாம் எனவே தாமத வேறுபாடுகள் நிறைய இருக்கும் எனவே இதை ஒரு வடிவமைப்பு மந்தநிலையின் சில குறைந்தபட்ச மதிப்பு மற்றும் அதிகபட்ச மதிப்பு என்று அழைக்கிறோம் எனவே கேட் தாமதம் அதற்குள் இருக்க வேண்டும் இல்லை என்றால் சுற்று தோல்வியடையும் புனையலின் மாறுபாடுகளை கவனிக்கும்போது மந்தமான தன்மை போதுமானதாக இருக்க வேண்டும் மற்றும் அந்த பிராந்தியங்களுக்குள் இருக்க வேண்டும் இதேபோல் சமிக்ஞைகளின் உயரும் நேரம் மற்றும் வீழும் நேரம் ஆகவே அதிகபட்சம் அல்லது மெதுவாக உயரும் மற்றும் மெதுவாக வீழ்ச்சியடையும் நேரங்கள் ஆகியவற்றை கொண்டு கவனமாக மந்தமான மதிப்புகளைத் தீர்மானிக்க வேண்டும் இதைப் பயன்படுத்தி நீங்கள் மோசமான தாமதங்களை மதிப்பிடலாம் எனவே நீங்கள் கடிகார சமிக்ஞைக்கு உள்ளீடு அளிக்கக்கூடிய அதிகபட்ச அதிர்வெண்ணை கணிக்க முடியும் நீங்கள் சுற்றுவட்டத்தில் சில பகுப்பாய்வுகளைச் செய்ய முடியும் என்பது மட்டுமல்லாமல் சில சுற்று மாற்றங்களையும் நீங்கள் பரிந்துரைக்கலாம் இதனால் சுற்று வேகமாக இயங்க முடியும் இது கடிகாரங்களை வேகமாக உருவாக்க கூடிய நவீனகால அமைப்புகளில் இது ஒரு இன்றியமையாத படிநிலை ஆகும் இப்போது இங்கே ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் எனவே இங்கே காணக் கூடியது 4 வாயில்களைக் கொண்ட ஒரு எளிய கூட்டு சுற்று இந்த A B C முதன்மை உள்ளீடுகள் மற்றும் இந்த J மற்றும் D வெளியீடுகள் ஆகும் எனவே இதை ஒரு சிக்னல் ப்லோ கிராப் வரைபடத்திற்கு மாதிரியாகக் கொள்ளலாம் அங்கு உள்ளீட்டுப் பக்கத்திலும் வெளியீட்டு பக்கத்திலும் 2 போலி குறிப்புகளைப் பயன்படுத்துகிறோம் ஒவ்வொரு சமிக்ஞைக் கோட்டையும் அல்லது ஒவ்வொரு வாயிலையும் ஒரு வெர்டெக்ஸால் குறிப்பிடலாம் எனவே ஒவ்வொரு சமிக்ஞை கோட்டையும் இந்த வரைபடத்தில் ஒரு வெர்டெக்ஸாகக் குறிக்கலாம் இங்கே இந்த டம்மி நோட் மூலமாக அதை சோர்ஸ் என்று அழைப்போம் அதை நாம் ns என பெயரிடுவோம் இங்கே உள்ள டம்மி நோட் இறுதி nf ஆகும் உள்ளீட்டு பக்கத்தில் A B மற்றும் C க்கான குறிப்புகள் உள்ளன மற்றும் D E F உள்ளன இந்த E மற்றும் F ஐக் காணலாம் அவை அதே கோட்டைக் குறிக்கின்றன அவை மின்சார ரீதியாக சமமானவை ஆனால் நாம் இணைப்பு மாதிரியை உருவாக்கலாம் இவை நீண்ட இணைப்புக் கோடு ஆகும் எனவே நான் E மற்றும் F ஐ 2 தனித்தனி முனைகளில் பயன்படுத்துகிறேன் இதேபோல் G மற்றும் I D மற்றும் H H J G I ஐ இது போன்று பயன்படுத்தலாம் இந்த வரைபடத்தில் இந்த விளிம்பு ஒவ்வொன்றும் ஒரு எடையைக் கொண்டிருக்கலாம் இந்த எடை வாயில் தாமதத்தைக் குறிக்கலாம் அல்லது இணைப்பின் தாமதத்தை குறிக்கலாம் அல்லது இரண்டையும் குறிக்கலாம் உதாரணமாக நீங்கள் A இலிருந்து D க்குச் செல்லும்போது இந்த இணைப்பின் வழியாகவும் இந்த வாயிலின் தாமதமாகவும் நீங்கள் D ஐ அடைவீர்கள் ஆனால் நீங்கள் E இலிருந்து F க்குச் செல்லும்போது அது ஒன்றோடொன்று இணைக்கப்படுகிறது மேலும் G to I இணைக்கப்படுகிறது எனவே இந்த சிக்னல் ப்லோ கிராப்பை நீங்கள் மாதிரியாகக் கொண்டால் இந்த சிக்னல் ப்லோ கிராப்பை நீங்கள் மாதிரியாக மாற்றும்போது இந்த எடைகளுக்கு சில யதார்த்தமான மதிப்புகளைக் கொண்டிருக்க வேண்டும் இப்போது உங்களிடம் இது கிடைத்தவுடன் நீங்கள் ஒருவிதமான குறுகிய பாதை அல்லது இந்த வரைபடத்தின் மூலம் இயங்கும் மிக நீளமான பாதை வழிமுறைகளைக் கொண்டிருக்கலாம் இதன் மூலம் ns மற்றும் nf க்கு இடையில் மிக நீண்ட தாமதம் என்ன என்பதை நீங்கள் கண்டறியலாம் இப்போது நான் வைத்திருக்கும் முழு சுற்றுகளையும் இந்த காட்சியில் உள்ளதுபோல் வைத்துக்கொள்வோம் எனவே இந்த சுற்று ஒரு பெட்டி கருப்பு பெட்டி எனக் காட்டுகிறேன் எனவே A B C என்பது சரியான உள்ளீடுகள் எனவே D மற்றும் J ஆகியவை 2 வெளியீடுகள் இவை சில சேமிப்பகத்துக்கு வழங்கப்படுகின்றன என்று வைத்துக்கொள்வோம் இவை கடிகாரம் என்ற ஃபிளிப் ஃப்ளாப்புகள் என்று சொல்லலாம் எனவே இந்த வெளியீடு வேறு சில சுற்று உறுப்புக்குச் செல்லலாம் இது A க்கு உள்ளீடு வழங்குகிறது இப்போது நேர பகுப்பாய்வின் மூலம் இந்த சுற்றுவட்டத்தில் உள்ளீட்டிலிருந்து வெளியீடு D க்கு அதிகபட்ச தாமதம் டெல்டா D என்று சொல்லலாம் பின்னர் இங்கே கிடைக்கும் இந்த சுற்று தொகுதியை மதிப்பீடு செய்வதையும் காணலாம் டெல்டா டெல்டாவாகவே இருக்கும் எனவே நீங்கள் கடிகாரக் காலமான T ஐப் பார்த்தால் நீங்கள் விண்ணப்பிக்கும் கடிகார சமிக்ஞை டெல்டா பிளஸ் டெல்டா D ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் இது இந்த சுற்றுக்கு இருக்கும் கடினமான நேரக் கட்டுப்பாடு எனவே ஃபிளிப் ஃப்ளாப்புகளுக்கு இடையில் ஒவ்வொரு சர்க்யூட் தொகுதிகள் பற்றிய நிலையான நேர பகுப்பாய்வை நீங்கள் செய்தால் கடிகாரத் துடிப்புக்களுக்கு இடையில் மிக மோசமான நேர தாமதத்தை மிகவும் நியாயமாக மதிப்பிட முடியும் இதனால் குறைந்தபட்சம் ஒரு நியாயமான அளவிற்கு அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் சரியாகப் பயன்படுத்தக்கூடிய கடிகாரத்தின் அதிகபட்ச அதிர்வெண் எவ்வளவு அல்லது எது என்பது துல்லியமாக தெரியும் எனவே அடிப்படையில் இது நிலையான நேர பகுப்பாய்வின் முக்கிய நோக்கம் ஆனால் இந்த தலைப்பை பின்னர் விரிவாகப் பார்க்கும்போது நாம் விவாதிக்க வேண்டிய பல சிக்கல்கள் உள்ளன தவறான சுற்றுவட்டத்தை நிர்ணயிப்பது போன்ற பிரச்சினைகள் உள்ளன உதாரணமாக இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம் இது போன்ற ஒரு காட்சியை நீங்கள் கொண்டிருக்கலாம் எங்களிடம் சில கூட்டு சுற்று உள்ளது பின்னர் இது போன்ற ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் உள்ளீடு அளிக்கிறது பின்னர் ஒரு கூட்டு சுற்று மற்றும் ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் உங்களிடம் இருக்கலாம் நீங்கள் இவ்வாறு உள்ளீடு அளிக்கலாம் இப்போது இந்த கூட்டு சுற்று பல வாயில்களைக் கொண்டிருக்கலாம் இந்த சுற்றுவட்டத்தின் ஒரு பகுதியை இங்கே அல்லது தலைகீழாகக் கொண்டு வந்து சங்கிலியால் இந்த ஃபிளிப் ஃப்ளாப்பை சற்று முன்னால் நகர்த்த முடியும் ஏனென்றால் நாம் இந்த சுற்றுகளின் தாமதங்கள் ஆன டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3 செய்ய முயற்சித்து பொருந்தவில்லை என்றால் டெல்டா 3 டெல்டா 1 அல்லது டெல்டா 2 ஐ விட கணிசமாக அதிகமாக இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் டெல்டா3 தான் ஆதிக்கம் செலுத்தும் தாமதமாக இருக்கும் இதுவே அதிகபட்ச கடிகார அதிர்வெண்ணை தீர்மானிக்கும் ஆனால் இந்த டெல்டாக்கள் தோராயமாக சமமாக மாறக்கூடிய வகையில் இந்த ஃபிளிப் ஃப்ளாப்புகளை சங்கிலியில் முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி நகர்த்துவதன் மூலம் இதை சமப்படுத்த முடிந்தால் கடிகார அதிர்வெண்ணுடன் தொடர்புடைய சில மேம்படுத்தலை மேற்கொள்ளலாம் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தையும் நாம் பின்னர் விவாதிப்போம் மற்றொரு முக்கியமான பிரச்சினை சிக்னல் ஒருமைப்பாடு மற்றும் சுற்றுகளில் க்ரோஸ்டாக் ஐ கருத்தில் கொள்வது இப்போது நீங்கள் ஒரு சப்மைக்ரான் வி ஐ சிப்பில் 2 இணைப்பு கம்பிகளுக்கு இடையிலான இடைவெளிகள் மிகக் குறைவு மற்றும் புனையல் பிழை காரணமாக அவை மூடப்படலாம் என்பதையும் காணலாம் எனவே ஒரு வரியில் ஒரு சமிக்ஞை மாற்றம் இருந்தால் அந்த மாற்றம் மற்ற கோடுடன் இணைக்கப்படலாம் நீங்கள் போதுமான அளவு கவனமாக இல்லாவிட்டால் அந்த சமிக்ஞை கோடுகள் வழிவகுக்கும் கணக்கீடு அல்லது கணக்கீட்டில் பிழை ஏற்படலாம் எனவே சமிக்ஞை ஒருமைப்பாடு என்றால் சமிக்ஞை என்னவென்று கருதுகிறோம் ஆனால் க்ரோஸ்டாக்கின் காரணமாக இந்த சமிக்ஞை அடிக்கடி மாசுபடுகிறது அல்லது அங்கு சில பிழைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன எனவே நீங்கள் இந்த வகையான சமிக்ஞை ஒருமைப்பாடு மற்றும் க்ரோஸ்டாக் சிக்கல்களை பகுப்பாய்வு செய்ய முடியும் மற்றும் அணுகுமுறைகளின் தொகுப்பைக் கொண்டு வர முடியும் நீங்கள் பின்பற்றினால் சமாளிக்கலாம் அல்லது நடைமுறை சுற்றுகளில் இந்த வகையான சிக்கல்களை நீக்கலாம் எனவே பொதுவாக வடிவமைக்கப்பட்ட விதிகள் மிகவும் பழமைவாதமானவை ஆனால் இந்த வடிவமைப்பு விதிகளை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் இறுதி வடிவமைப்பு இந்த வகையான சிக்கல்களிலிருந்து விடுபடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடிவமைப்பு விதி என்றால் கோட்டின் குறைந்தபட்ச பிரிப்பு இதுவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறலாம் எனவே தீட்டப்பட்ட அனைத்து வரிகளிலும் குறைந்தபட்ச பிரிப்பு இதுவாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் கோடுகளின் அதிகபட்ச நீளத்தையும் கட்டுப்படுத்தலாம் என்பதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டு ஏனென்றால் நீண்ட இடைவெளிக் கோடு விநியோகிக்கப்பட்ட தடுப்பு மற்றும் கொள்ளளவு விளைவுகள் வரக்கூடும் இது சமிக்ஞை தாமதங்கள் மட்டுமல்ல சமிக்ஞை சீரழிவும் கூட வழிவகுக்கும் நீங்கள் வேறு சில சுற்றுகளுக்கு சமிக்ஞை உள்ளீடு அளித்தால் தரவீழ்ச்சி காரணமாக பிழைகள் இருக்கலாம் அதாவது 0 போன்ற ஒன்றை அங்கீகரிக்கலாம் எனவே இங்கே ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் எனவே சில வாயில்களை இங்கே காணலாம் இந்த வாயில்களின் வெளியீட்டில் சில சமிக்ஞை மாற்றங்கள் நடைபெறும் இரண்டாவது கேட் மாற்றம் இந்த வாயில் மாற்றத்தை விட சற்று தாமதமாக நடக்கிறது ஏனென்றால் இந்த 2 இணைப்புக் கோடுகள் இணையாக இயங்குகின்றன மேலும் மிக நெருக்கமாக ஒரு கொள்ளளவு இணைப்பு இருக்கும் என்று சொல்லலாம் கொள்ளளவு இணைப்பு காரணமாக என்ன நடக்கக்கூடும் என்றால் இந்த இரண்டாவது சமிக்ஞை கோட்டில் இது போன்ற ஒரு மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஆனால் இந்த திடீர் ஸ்பைக் காரணமாக இங்கே திடீரென ஒலி சமிக்ஞை செலுத்தப்படுவதை நீங்கள் சந்திக்கலாம் இந்த இரைச்சல் சமிக்ஞை போதுமான அளவு வீச்சில் இருந்தால் இந்த சமிக்ஞை வேறு ஏதேனும் வாயிலுக்கு போகிறது என்றால் அது தற்காலிகமாக அதை 0 ஆகவும் பின்னர் மீண்டும் 1 ஆகவும் அடையாளம் காணக்கூடும் எனவே இது நேர பிழை மற்றும் கணக்கீட்டில் சில பிழைகளுக்கு வழிவகுக்கும் எனவே இது மிக எளிய எடுத்துக்காட்டு ஆனால் இங்கே நாம் மிகவும் தாமதத்துடன் தொடர்புடைய பிரச்சினைகள் மற்றும் பிற சிக்கல்களைப் பார்ப்போம் அடுத்த தொகுதிகளில் இந்த விஷயங்களை விரிவாக விவாதிப்போம் இந்த கடிகாரம் மற்றும் பவர் ரூட்டிங்கில் பயன்படுத்திய இந்த கடிகாரத்திற்கு சில சிறப்பு கவனம் தேவை ஏனென்றால் உங்களிடம் கடிகார சமிக்ஞைகள் இருக்கும்போது அது இருக்க வேண்டிய வெவ்வேறு புள்ளிகளுக்கு சிக்னல்களை விநியோகிக்க அனுமதிப்பது மட்டும் சிக்கல் அல்ல இந்த சேமிப்பக கூறுகளின் சரியான செயல்பாட்டிற்கு திருப்தி அடைய வேண்டிய கடிகாரம் தொடர்பான பிற அளவுருக்கள் நிறைய உள்ளன உயர்வு நேரம் வீழ்ச்சி நேரம் அமைக்கும் நேரம் வைத்திருப்பு நேரம் இதுபோன்ற தாமதம் தொடர்பான அளவுருக்கள் மிகவும் கவனமாகப் பார்க்கப்பட வேண்டும் உங்கள் வடிவமைப்பு நன்றாக இருந்தால் அந்த தாமதங்களும் வரம்புகளுக்குள் இருக்கும் கடிகார அதிர்வெண்ணின் யதார்த்தமான மதிப்பைக் கொண்டு வர அவை அனைத்தையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சுற்று சரியான வழியில் இயங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே கிளாக் ரூட்டிங்கில் தாமதங்கள் வளைவுகள் மற்றும் ஆபத்துகள் போன்ற சிக்கல்களைக் கருத்தில் கொள்ள வேண்டும் முன்னதாக நான் எடுத்த எடுத்துக்காட்டில் கடிகார வளைவுகளைப் பற்றி பேசுகிறோம் கடிகார வளைவு என்பது ஒரே கடிகாரம் 2 வெவ்வேறு காலங்களில் 2 வெவ்வேறு புள்ளிகளை எட்டுகிறது ஆனால் அந்த H மரம் மாதிரியான அணுகுமுறையைப் பயன்படுத்தி அனைத்து இணைப்பு நீளங்களையும் சமமாக மாற்றுவதன் மூலம் இணைப்பு தாமதங்களும் சமமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்த வளைவை ஒரு பெரிய அளவிற்கு குறைக்க நினைக்கிறோம் இதுவரை கடிகாரத்தைப் பற்றி பார்த்தோம் ஆனால் Vdd மற்றும் கிரவுண்டுடன் பவர் ரூட்டிங் செய்ய இதுவும் மிக முக்கியமான பிரச்சினை ஏனென்றால் தரவைச் சுமக்கும் சாதாரண சமிக்ஞைகளுடன் மின் சமிக்ஞைகளையும் கலக்க நாம் விரும்பக்கூடாது ஏனென்றால் தரவு மாறுபாடுகள் பவர் சிக்னல்களில் சேரக்கூடாது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத மின்சாரம் விநியோக மாறுபாடுகளை உருவாக்க வேண்டும் எனவே வழக்கமாக Vdd மற்றும் கிரவுண்ட் பவர் சிக்னல் செய்யப்படுகிறது அவை தனி உலோக அடுக்குகளில் இயங்குகின்றன எனவே குறுக்கீடு மற்றும் க்ரோஸ்டாக் ஆகியவை குறைந்தபட்சம் உள்ளன சில இடங்களில் சிப்பின் வெவ்வேறு பகுதிகளில் மின் தேவைகளில் மாறுபாடுகள் இருப்பதால் சில இடங்களில் கோடுகள் அகலமாக இருக்கலாம் கோடுகள் மிகக் குறைவான அகலமாக இருக்க வேண்டும் எனவே சமிக்ஞை கோடுகளைப் போலன்றி கோடுகளின் அகலம் சரி செய்யப்படவில்லை நிறைய மின்னோட்டம் பாயும் என்று எதிர்பார்க்கப்படும் இடத்தில் கோடு அகலமாக இருக்கும் மின்சக்தி சமிக்ஞைகள் மின்சார விநியோகத்தில் விநியோகிக்கப்படுவதால் பின்னர் வரிகளில் மிக மெல்லியதாகவும் மாறலாம் எனவே இதற்கு ஒரு ப்ரியோரி சக்தி தேவைப்படும் மேலும் இந்த கோடுகளின் சரியான அகலங்களை தீர்மானிக்க இது செய்யப்பட வேண்டும் எனவே முந்தைய கடிகார ஜெனரேட்டரை பார்த்த அதே வரைபடம்தான் ஆனால் ஒரு உண்மையான கடிகார விநியோக சூழ்நிலையில் நான் சொன்னது போல் கடிகார விநியோக புள்ளிகள் அவ்வளவு சீராக அமைந்திருக்காது எனவே இந்த சிறிய செயல்முறையானது இந்த சமிக்ஞையை விநியோகிக்க வேண்டிய புள்ளிகள் மற்றும் கடிகாரம் எங்கு மையமாக உருவாக்கப்படுவது போன்ற ஒரு காட்சியை நாம் கொண்டிருக்கலாம் எனவே இந்த நிகழ்வுகளில் கடிகார வளைவைக் குறைக்க பல்வேறு அளவுருக்களைத் தீர்மானிக்க நிறைய சிக்கலான பகுப்பாய்வுகளைச் செய்ய வேண்டும் எனவே இங்கே நாம் பின்னர் சில வழிமுறைகளைப் பார்ப்போம் Vdd மற்றும் கிரவுண்ட் நெட் உடன் தொடர்புடையது பல்வேறு பிரிவுகளில் வெவ்வேறு அகலம் இருக்கக்கூடும் கோடுகளின் அகல கணக்கீடு தேவைப்படுகிறது இது சிக்கலானது மற்றும் அவை பொதுவாக ஒரு தனி உலோக அடுக்கில் அமைக்கப்பட்டிருக்கும் இப்போது வி ஐ இயல் வடிவமைப்பைப் பற்றி நாம் விவாதிக்க வேண்டிய கடைசி விஷயம் இயல் சரிபார்ப்பு எனப்படும் செயல்முறை ஆகும் இது வடிவமைப்பு கையொப்பத்தால் பின்பற்றப்படுகிறது இயல் சரிபார்ப்பு என்றால் பெயர் குறிப்பிடுவது போல இயல் பரிசோதனை மூலம் எதையாவது சரி பார்ப்பது ஆகும் இப்போது பிளேஸ்மெண்ட் ரூட்டிங் போன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் கடந்துவிட்டோம் இப்போது ஒரு தளவமைப்புக்கு வந்துள்ளோம் நீங்கள் ஒரு தளவமைப்பை அடைந்தவுடன் அதை உங்கள் கண்களால் பார்க்க முடியாத ஒரு தீவிர வழிமுறையைப் பயன்படுத்தி ஒரு தானியங்கி வழி மற்றும் நுண்ணிய பொறிமுறையைப் பயன்படுத்தி தளவமைப்பைப் பார்க்க வேண்டும் நீங்கள் தளவமைப்பைப் பார்க்க முடியும் மேலும் அங்குள்ள முரண்பாடுகளை நீங்கள் காணலாம் நான் சொன்னது போல் குறைந்தபட்ச பிரிப்பு உள்ள 2 கம்பிகள் இணையாக இயங்கும் சில வடிவமைப்பு விதிகளை நீங்கள் கொண்டிருக்கலாம் இப்போது நான் இதை சிறிது செம்மைப்படுத்துகிறேன் 2 கம்பிகள் ஒரே அடுக்கு பிரிப்பில் இயங்க வேண்டும் 2 கம்பிகள் வெவ்வேறு அடுக்குகளில் இயங்கினால் இவ்வாறு பிரிக்க வேண்டும் இதேபோல் அடுக்குகளின் குறைந்தபட்ச அகலங்கள் அது உலோகமாக இருந்தால் குறைந்தபட்ச அகலம் என்னவாக இருக்க வேண்டும் இது பாலிசிலிகான் என்றால் அகலம் என்னவாக இருக்க வேண்டும் இது ஒரு தொடர்பு இணைப்பு என்றால் குறைந்தபட்ச பரிமாணம் என்னவாக இருக்க வேண்டும் இவை சில வடிவமைப்பு விதிகள் அவை அப்ரியோரி என வரையறுக்கப்படுகின்றன மேலும் நீங்கள் தளவமைப்பை உருவாக்கும் போது பல மேம்படுத்தப்பட்ட படிகள் மேற்கொள்ளப்படுகின்றன மற்றும் படிநிலைகளில் ஏதேனும் ஒரு பிழை காரணமாக சில வடிவமைப்பு விதிகள் மீறப்படுகிறது எனவே அந்த மீறல்களை உங்கள் தளவமைப்பில் இருக்க அனுமதிப்பதற்கு பதிலாக சில தளவமைப்பு பிரித்தெடுத்தலைச் செய்ய நீங்கள் ஒரு L வடிவமைப்பு சரிபார்ப்பைச் செய்யலாம் அந்த வடிவமைப்பு விதிகளில் சில முரண்பாடுகளைக் காண ஒட்டுமொத்த அமைப்பையும் சரிபார்க்கவும் நீங்கள் திருப்தி அடைந்தால் மட்டுமே வடிவமைப்பு சைன் ஆப்க்கு செல்ல முடியும் அங்கு உங்கள் தளவமைப்பு தரவை புனையலுக்காக அனுப்பமுடியும் இந்த தளவமைப்பு தரவு வழக்கமாக ஃபவுண்டரியில் புனையப்படுவதற்கு சில நிலையான வடிவத்தில் அனுப்பப்படும் GDS2 இது போன்ற மிகவும் பிரபலமான வடிவமைப்பாகும் எனவே வடிவமைப்புகளின் அளவு மற்றும் சிக்கலான தன்மை காரணமாக நான் கூறியது போல் இயல் சரிபார்ப்பு மற்றும் முறைகள் அவசியம் புனைகதைக்கு ஒரு வடிவமைப்பை அனுப்புவதைப் பாருங்கள் சில நேரங்களில் அதைத் டாப்பிங் அவுட் என்று அழைக்கிறோம் டேப் அவுட் என்பது வடிவமைப்பு வீடுகளில் மிகவும் பிரபலமாகப் பயன்படுத்தப்படும் ஒரு சொல் இந்த இயல் சரிபார்ப்பு மிகவும் நன்கு வரையறுக்கப்பட்ட செயல்முறை அல்ல என்பதால் இதற்கு பல மறு செய்கைகள் தேவைப்படலாம் இவை சில தற்காலிக சோதனைகள் மற்றும் மேம்படுத்தல்களைப் போன்றவை நாங்கள் சில திருத்தங்கள் மேற்கொள்ள முயற்சிக்கிறோம் எனவே ஒரு பிழையை சரிசெய்ய வேறு ஏதேனும் பிழை செலுத்தப்படலாம் நீங்கள் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் எனவே இந்த செயல்பாட்டு செயல்முறையில் தேவைப்படும்போது மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவே இது நீங்கள் செய்ய வேண்டிய கடைசி செயல்முறையாகும் மேலும் உங்கள் வடிவமைப்பை நீங்கள் தயாரிப்பதற்கு முன் அதைப் பற்றி திருப்தி அடைய வேண்டும் எனவே நான் சொன்னது போல் வடிவமைப்பு விதி சரிபார்ப்பு என்பது ஒரு செயல்முறை இது மிகவும் முக்கியமானது குறைந்தபட்ச அகலம் குறைந்தபட்ச பிரிப்பு வெவ்வேறு அடுக்குகளை தொடர்பு கொள்ள குறைந்தபட்ச அளவு இவை அனைத்தும் குறிப்பிடப்பட வேண்டும் இப்போது இந்த பிரிப்புகள் மற்றும் இந்த அகலங்கள் பொதுவாக லாம்ப்டா என்று குறிப்பிடும் அடிப்படை அம்ச அளவின் அடிப்படையில் குறிப்பிடப்படுகின்றன எனவே தொழில்நுட்ப அளவுகள் 0 25 மைக்ரான் முதல் 0 18 மைக்ரான் முதல் 0 12 மைக்ரான் வரை இன்றைய நிலையில் 22 நானோ மீட்டர் மற்றும் அதற்கு அப்பால் உள்ளன அவை விதிமுறைகளை மாற்றிக் கொண்டே இருக்கின்றன ஆனால் எல்லா விதிகளும் அடிப்படை அம்ச அளவு லாம்ப்டாவின் அடிப்படையில் உள்ளன ஏனெனில் 0 022 மைக்ரான் 22 நானோ மீட்டர் தொழில்நுட்பத்திற்கு 0 22 மைக்ரான் அங்கு லாம்ப்டா 0 022 மைக்ரான் அல்லது 22 நானோ மீட்டர் இருக்கும் எனவே அந்த லாம்ப்டாவைப் பொறுத்தவரை நீங்கள் வடிவமைப்பு விதிகளை வரையறுக்கலாம் அதுபோன்ற வடிவமைப்புகளை சரி பார்க்கலாம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது பொதுவாக ஒருவித டெம்பிளேட் அடிப்படையில் சரி பார்க்கப்படுகிறது நீங்கள் நிறைய டெம்பிளேட் வரையறுத்துள்ளீர்கள் ஏனெனில் வடிவமைப்பு விதி சோதனை செய்வது கடினம் ஒரு விண்டோ வகையை ஸ்லைடிங் செய்வதன் மூலம் முழு நிகரபட்டியல் உடன் டெம்ப்ளேட்டை பொருத்த முயற்சிக்கிறீர்கள் இந்த சிவப்பு பெட்டியால் காட்டப்பட்ட ஒரு சாளரம் இங்கே உள்ளது என்பதற்கு நான் ஒரு உதாரணத்தைக் காட்டுகிறேன் இந்த சிவப்பு பெட்டியில் ஜிக்ஜாக் வகையான இணைப்பு உள்ளது அங்கு சில குறைந்தபட்ச அகலம் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் சில புனையல் பிழை காரணமாக இந்த லைனின் அகலம் குறைக்கப்பட்டுள்ளது எனவே இது வடிவமைப்பு விதி மீறல் எனவே நீங்கள் தளவமைப்பில் சில ஆய்வுகளை மேற்கொண்டு அத்தகைய வடிவமைப்பு மீறல்கள் உள்ளதா இல்லையா என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம் எனவே இந்த வடிவங்கள் வெவ்வேறு வகையான வடிவங்களின் வெவ்வேறு சுருக்கமாக இருக்கலாம் நீங்கள் அதை நகர்த்தி இந்த சாளரத்தின் கீழ் நீங்கள் காண்பது இவற்றில் ஏதேனும் பொருந்துகிறதா என்பதைப் பாருங்கள் இது பொதுவாக செய்யப்படுவது மற்றும் மிகவும் நேரத்தை எடுத்துக்கொள்ளும் செயல் ஏனென்றால் நீங்கள் முழு தளவமைப்பையும் பார்க்க வேண்டும் இது மிகவும் நேரத்தை எடுத்துக்கொள்ளும் செயல்முறையாகும் ஆனால் இது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது ஏனெனில் இது அனுப்பப்படும் பின்னரே புனையலுக்கான உங்கள் வடிவமைப்பு அனுப்பப்படுகிறது இது மிகவும் விலை உயர்ந்தது மற்றும் அதற்கு முன் எந்த பிழையும் கொண்டிருக்க கூடாது எனவே நீங்கள் இதில் திருப்தி அடைந்தவுடன் இறுதியாக புனையலுக்கான வடிவமைப்பை அனுப்பலாம் டாப்பிங் அவுட் செய்யலாம் அதன்பிறகு உங்கள் இறுதி சிப் புனையப்படலாம் எனவே நீங்கள் பார்த்தது என்னவென்றால் மிக உயர்ந்த மட்டத்திலிருந்து ஒரு மிக விரைவான மதிப்பாய்வை நாங்கள் பார்த்துள்ளோம் ஒரு பறவையின் பார்வைக் காட்சி போன்றது இயல் வடிவமைப்பு செயல்பாட்டில் தேவைப்படும் வெவ்வேறு படிகளைப் பற்றி நீங்கள் கூறலாம் அதை அடுத்தடுத்த தொகுதிகளில் அதிகமாகக் கையாள்வோம் மற்றொரு விஷயம் என்னவென்றால் குறைந்த சக்தி வடிவமைப்பைப் பற்றி கருத்தில் கொள்வோம் ஏனென்றால் குறைந்த சக்தி வடிவமைப்பும் இப்போது மிக முக்கியமானதாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் இப்போது பயன்படுத்தும் பெரும்பாலான கணினி கேஜெட்டுகள் பேட்டரியில் இயக்கப்படுகின்றன அலுவலகங்களில் உள்ள டெஸ்க்டாப்புகள் மடிக்கணினிகள் மொபைல்கள் டேப்லெட்டுகள் ஆகியவற்றில் உள்ள அனைத்தும் பேட்டரிகளில் இயங்குகின்றன எனவே மின் நுகர்வு குறைப்பது மிக முக்கியமானது எனவே அதுவும் நாம் விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம்